விரைவு உற்பத்தி குறித்த பாடத்திற்கு வரவேற்கிறேன் கடந்த சொற்பொழிவில் தயாரிப்பு மேம்பாடு மற்றும் செயல்முறைகள் என்ற தலைப்பில் நாங்கள் விவாதித்தோம் திரையின் நேரம் 0024 இல் பார்க்கவும் தயாரிப்பு மற்றும் அதன் பண்புகள் ஆகியவை இதில் உள்ள உள்ளடக்கம் ஆகும் தயாரிப்பு வளர்ச்சியின் பரிணாமத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் எனவே தயாரிப்பு வளர்ச்சியின் இரண்டாவது சரியான பரிணாம வளர்ச்சியிலிருந்து தொடருவோம் மேலும் இந்த விரிவுரைத் தொடரில் தொடர்ந்து செல்வோம் எனவே நாம் விவாதித்தது தயாரிப்பு பண்புகள் ஆகும் தயாரிப்பு வாழ்க்கைச் சுழற்சியைப் பொறுத்து வருவாயைப் பற்றி பேசும் ஒரு வரைபடத்தை நான் வரைய விரும்புகிறேன் எனவே இது வருவாய் இது வருவாயின் நேர்மறையான பக்கமாகும் இது எதிர்மறையான பக்கமாகும் அதாவது முதலீட்டைக் குறிப்பது இது முதலீட்டிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை திரும்பப் பெறுகிறோம் எனவே வளைவு இப்படி செல்கிறது எனவே இது பல முகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது நாம் எங்கு அதிக முதலீடு செய்கிறோம் எங்கு திரும்பப் பெற முயற்சிக்கிறோம் அல்லது எதிர்மறை சாய்வில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறோம் எங்கு நகர்த்துவோம் என்று சொல்வதாகும் உண்மையில் இதைச் செய்தால் நமக்கு ஒரு முடிவு வரும் எனவே நான் இங்கே நிறுத்துகிறேன் இங்குதான் நாம் பேசுவது நிகர பங்களிப்பு லாபமாகும் இது உங்கள் தயாரிப்புகளை விற்பனை செய்யத் தொடங்கிய இடம் எனவே இது உற்பத்தியாகும் பகுதியாகும் இது கருவி மற்றும் தயாரிப்பு துவக்கத்தில் முதலீடு செய்யப் போகிறது நீங்கள் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டில் முதலீடு செய்யும் போது இங்கே நாங்கள் முன்மாதிரியையும் உள்ளடக்குகிறோம் இது ஆராய்ச்சியாக இருக்கும் எனவே ஆராய்ச்சி செய்யும் போது நாங்கள் பணத்தை முதலீடு செய்யப் போகிறோம் நாங்கள் வடிவமைப்பை உருவாக்கி முதலீட்டை பெருக்கும்போது வளைவின் செங்குத்தானது வளர்ந்து கொண்டே செல்கிறது நாங்கள் கருவிகளில் இறங்கும்போது அது மேலும் தொடர்கிறது மற்றும் வரைபடத்தில்உற்பத்தியில் ஒரு மாற்றமாக இருக்கிறது எனவே இந்த செங்குத்தான விஷயம் கருவி வரை தொடரும் பின்னர் அது உற்பத்தியை நோக்கி தொடர்கிறது எனவே அதை மீண்டும் செய்யும் போதுஅது இங்கே செல்கிறது பின்னர் நாம் லாபத்திற்கு செல்கிறோம் எனவே உற்பத்தி தொடங்கியவுடன் ஒரு விற்பனை வரத் தொடங்குகிறது எனவே வருவாயின் ஆழமான எதிர்மறையான பக்கத்திலிருந்து விற்பனையின் போது அது நேர்மறையை நோக்கி நகரத் தொடங்குகிறது மற்றும் நீங்கள் அடிப்படை முதலீட்டைக் கடக்கும் தருணத்தில் உங்களுக்கு லாபம் வருகிறது எனவே இந்த வரைபடத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது ஆராய்ச்சி கட்டத்தில் குறைந்தபட்சம் நீங்கள் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிலை மற்றும் செலவு ஆகியவற்றில் நிறைய முதலீடு செய்கிறீர்கள் எனவே இங்கே நீங்கள் பணத்தின் அடிப்படையில் சிறிதளவே செய்கிறீர்கள் ஆனால் உங்கள் ஈடுபாட்டை நீங்கள் மிக அதிகமாக செய்கிறீர்கள் ஒரு முறை கருவி செய்தால் முதலீடு மிக அதிகமாக இருந்தது ஏனெனில் POC செய்யப்படுவதால் கருத்துக்கான ஆதாரம் செய்யப்படுகிறது இப்போது POCயை ஒரு தொகுதி உற்பத்தியாக மாற்றுவது எப்படி என்று நீங்கள் தேடுகிறீர்கள் பிறகு உற்பத்தியை தொடங்கிவிட்டீர்கள் எனவே ஒருவேளையில் 10 தயாரிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன 100 தயாரிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன 10000 தயாரிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன நீங்கள் முதலீடு செய்துள்ளீர்கள் பின்னர் வளைவு நேர்மறையான பக்கத்தை நோக்கி நகர்கிறது எனவே ஒரு தொடர்ச்சியான தயாரிப்பு மேம்பாடு என்று அழைக்கப்படும் மற்றொரு விஷயம் உள்ளது பாரம்பரிய மேம்பாட்டு சூழலில் கடைசி வகுப்பில் நாம் விவாதித்த நான்கு தருக்க குழுக்கள் ஒவ்வொன்றும் ஒன்றன்பின் ஒன்றாக நிகழ்கின்றன எனவே இங்கே அது அப்படித் தோன்றுகிறது ஒரு மறு செய்கை இருக்க வேண்டுமானால் நாம் அதை தொடர்ச்சியாகச் செய்யும்போது மீண்டும் நடக்க வேண்டும் அது மீண்டும் ஒரு தொடர்ச்சியான முறையைப் பின்பற்றுகிறது அது ஒரு பாரம்பரிய வழி ஆராய்ச்சி ஒரு புதிய தயாரிப்புக் கருத்தின் வளர்ச்சியைத் தொடர்கிறது பின்னர் இந்த கருத்தை ஆராய்ச்சியாளர் மற்றும் மேம்பாட்டுத் துறையால் ஒரு செயல்பாட்டு செயல்முறை மூலம் உருவாக்கி கருத்து உருவாகும் வரை ஒப்புக்கொள்கிறது கருத்தாக்கத்தின் முறையான விளக்கம் பொறியியல் துறைக்கு அனுப்பப்படுகிறது அங்கு வடிவமைப்பு உருவாக்கப்படுவதால் வடிவமைப்பு வடிவமைப்பு மறுஆய்வு மற்றும் வடிவமைப்பின் மறுவேலை ஆகியவை நடைபெறுகின்றன வடிவமைப்பு முற்றிலும் இறுதி செய்யப்பட்டதும் அது வெளியிடப்படுகிறது எனவே தயாரிப்பு வரைபடத்தை உற்பத்திக்கு வெளியிடுவது தயாரிப்பு வளர்ச்சியில் நடக்கும் ஒரு பெரிய நிகழ்வாகும் எனவே ஒரு முக்கியமான படி சந்தை பகுப்பாய்வு RD ஆகியவற்றின் தொகுதி வரைபடத்தை வைக்க விரும்புகிறேன் இவை அனைத்தும் வரிசை வடிவமைப்பில் உள்ளன பின்னர் எங்களிடம் செயல்முறைத் திட்டம் உள்ளது உற்பத்தி இருக்கிறது பொறியியல் மாற்றங்கள் உள்ளன எனவே இது இங்கே செல்லும் இது இங்கே செல்லும் இது அனைத்தும் ஒரு திசையில் செல்கிறது இது இங்கிருந்து சென்று பின்னர் உற்பத்தியில் இருந்து பயனர் அல்லது வாடிக்கையாளருக்கு செல்கிறது மேலும் முன்னும் பின்னுமாக இயக்கம் உள்ளது இது இங்கிருந்து இங்கே நடக்கிறது மேலும் உற்பத்திப் பணியில் சேர்க்கப்பட்டுள்ள முக்கியமான படி எந்தக் கூறு தயாரிக்கப்படும் என்பதையும் அது எப்போது வாங்கப்படும் அல்லது எங்கு வாங்கப்படும் என்பதையும் தீர்மானிப்பதாகும் உற்பத்தித் துறை தயாரித்தல் வாங்குதல் அதை உள்ளே தயாரிக்கலாமா அல்லது வெளியில் வாங்கலாமா என்று தனது ஆய்வை தீர்மானிக்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய இயந்திரம் அல்லது ஒரு பகுதியின் வளர்ச்சியில் இது அதிக நேரம் எடுக்கும் ஆனால் சந்தையில் ஏற்கனவே கிடைத்த ஒரு ஒத்த தயாரிப்பை நீங்கள் கண்டுபிடித்து அதில் சில கூடுதல் சேர்க்கைகளைச் செய்யலாம் எனவே உற்பத்தி செய்வதை விட சந்தையில் இருந்து வாங்க முயற்சிக்கிறோம் எனவே சந்தையில் இருந்து அதை வாங்குவது பல முறை சிக்கனமாகத் தெரிகிறது அதுவும் நல்ல தரத்துடன் இருக்கிறது ஆனால் நாங்கள் உள்ளேயே எல்லாவற்றையும் புதிதாகச் செய்ய முயற்சிக்கும்போது அதற்கு நீண்ட நேரம் ஆகும் எனவே உள்ளேயே ஒரு பொருளை தயாரிப்பது அல்லது அதை வாங்குவது என்ற முடிவு மிகவும் முக்கியமானது ஆகும் ஒருவேளை POC ஐ அல்லது நேரத்தை பொறுத்து நாங்கள் உள்ளேயே எல்லாவற்றையும் செய்கிறோம் ஆனால் உங்கள் POC உறைந்த தருணத்தில் உங்கள் வடிவமைப்புகள் உறைந்துவிட்டன பின்னர் அது வடிவமைப்புத் துறையிலிருந்து உற்பத்தித் துறைக்கு மாற்றப்பட்டு வருகிறது அந்த நேரத்தில் நாங்கள் அதை உள்ளேயே தயாரிக்கலாமா அல்லது வெளியில் வாங்கலாமாஎன்பதை முடிவு செய்ய வேண்டும் நாங்கள் இரண்டு விஷயங்களைச் பார்க்கிறோம் ஒன்று செலவு மற்றொன்று நேரம் எனவே இந்த இரண்டையும் மதிப்பீடு செய்கிறோம் பின்னர் ஒரு செலவை எடுக்க முயற்சிக்கிறோம் உற்பத்தித் திட்டமிடல் மற்றும் பொருள் கொள்முதல் போன்ற பொறுப்புள்ள பிற துறைகள் அதன் மீது செயல்படத் தொடங்குகின்றன இறுதியாக பொருட்கள் கட்டளையிடப்பட வேண்டும் தேவையான உற்பத்தி உபகரணங்கள் நிறுவப்பட வேண்டும் தொழிலாளர்கள் பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்பட வேண்டும் எனவே தயாரிப்பு செய்யப்பட்டவுடன் இந்த விஷயங்கள் அனைத்தும் கடைசி கட்டத்தில் உள்ளன தனித்துவமான மற்றும் தனித் துறையினரிடையே உழைப்பைப் பிரிப்பது படிகளின் இந்த வரிசை தன்மையை விவரிக்கிறது ஒரு தயாரிப்பு தயாரிக்கப்படும் நேரத்தில் ஒவ்வொரு துறையும் ஒரு நீண்ட வரிசை நிகழ்வுகளில் அதன் பங்கைச் செய்திருக்கும் இது ஒரு புதிய தயாரிப்பின் உற்பத்திக்கு வழிவகுக்கும் பெரும்பாலான துறைகள் ஒவ்வொரு துறையும் அதன் செயல்பாட்டை அதன் சொந்த செயல்பாட்டு பகுதி என்று முடித்துவிட்டன தேவையான தகவல்களைப் பெற அல்லது பணியின் முடிவுகளை வரிசையாக மதிப்பாய்வு செய்ய மட்டுமே பிற துறைகளை கலந்தாலோசிக்கின்றன நாங்கள் எல்லாவற்றையும் நமக்குள்ளேயே செய்கிறோம் ஆனால் எங்கள் தயாரிப்பை மேலும் பயன்படுத்தப் போகும் அடுத்த நபரிடம் வாடிக்கையாளரிடம் அதிக தேவை என்ன தரமான பிரச்சினை என்ன என்று கேட்கிறோம் மேம்படுத்தும் செயல்முறை ஒப்பீட்டளவில் நீண்ட காலம் எடுக்கும் ஏனெனில் தொடர்ச்சியான செயல்பாட்டின் தன்மை ஏனென்றால் ஒவ்வொரு துறையும் அதாவது வடிவமைப்பு துறை என்பது ஒரு சிறிய தொகுதியாகும் எல்லாமே இங்கு மீண்டும் நடக்க முயற்சிக்கிறது மேலும் அவை அவர்களுக்கு வழங்கப்பட்டவை மற்றும் இது அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் என்ன கொடுத்தார்கள் என்பதில் அவர்கள் செயல்படுவார்கள் அடுத்த வாடிக்கையாளருடன் அது இருக்கிறதா இல்லையா என்பதை எப்போதும் சரிபார்க்க முயற்சிக்கும் மற்றும் தர சிக்கல் மேம்பாட்டைச் செய்யும் எனவே ஒவ்வொரு பெட்டியும் எடுக்கும் செயல்பாடுகளின் தொகுப்பைக் கொண்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அது மிகச் சிறந்த செயல்பாடுகளின் தொகுப்பை அறிவாகக் கொண்டுள்ளது பின்னர் அது தயாரிக்க முயற்சிக்கிறது ஆனால் தயாரிப்பின் முழுமையான பார்வை வடிவமைப்புத் துறையிடமிருந்தும் வடிவமைப்பிலிருந்தும் சொல்லப்படவில்லை அவர் எதைக் கொடுத்தாலும் உற்பத்தி வரைபடத்தில் உற்பத்தித் துறையின் தடைகள் குறித்து உற்பத்தி செய்யும் ஒரு வெளியீடு ஆகும் எனவே நீங்கள் இதைச் செய்தால் நாங்கள் தொடர்ச்சியான செயல்பாட்டைப் பின்பற்றும்போது நீண்ட நேரம் எடுக்கும் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டால் வடிவமைப்பு மாற்றம் எனவே ஒரு புதிய தயாரிப்பை வடிவமைப்பதைப் பொறுத்தவரை குறைபாடுகள் முந்தையதைப் பொறுத்தவரை ஒரு தயாரிப்பு ஆரம்பத்தில் தோல்வியடையக்கூடும் என்றால் அது பின்னர் தோல்வியடைவதைக் காட்டிலும் மிகவும் பாராட்டப்படுகிறது ஏனெனில் வாடிக்கையாளர் முடிவில் தோல்வியுற்றால் நிறுவனத்திற்கு இழந்த ஒரு பெரிய நிலைக்கும் நிறுவனத்திற்கு நிதி இழப்பிற்கும் செலவாகும் எனவே தயாரிப்பு தோல்வியடைய வேண்டுமானால் அது இப்போது தோல்வியடையட்டும் அது முன்மாதிரியில் இருக்கும்போது நிறுவனம் பயன்படுத்தும் முழக்கம் எனவே தொடர்ச்சியான முறையின் முக்கிய தீமைகள் ஒரு புதிய தயாரிப்பை உருவாக்க ஒத்துழைக்க வேண்டிய செயல்பாட்டுத் துறைக்கு இடையிலான இணைப்பின் பலவீனம் ஆகும் இந்த பலவீனத்தை சமாளிக்க படி வளர்ச்சியை மிகவும் ஒரே நேரத்தில் மற்றும் குறைவான தொடர்ச்சியான செயல்முறையாக மாற்ற வேண்டியது அவசியம் இது அடுத்த திரையில் நாம் விளக்குவோம் எனவே தொடர்ச்சியான தயாரிப்பு மேம்பாட்டு மாதிரியிலிருந்து ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த தயாரிப்பு வளர்ச்சியை நோக்கி நகர்கிறோம் ஒருங்கியல் பொறியியல் தத்துவத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் தொடர்ச்சியான படிகளை ஒரே நேரத்தில் மாற்றுவதை எளிதாக்கலாம் ஒருங்கியல் பொறியியல் என்பது ஒரு பொருளின் வடிவமைப்பிற்கான ஒருங்கிணைந்த மற்றும் முறையான அணுகுமுறையாகவும் உற்பத்தி சோதனை மற்றும் சேவைகள் உள்ளிட்ட அவற்றுடன் தொடர்புடைய செயல்முறைகளாகவும் வரையறுக்கப்படுகிறது திரையின் நேரம் 12217இல் பார்க்கவும் நீங்கள் இங்கே வரைபடத்தைப் பார்த்தால் எங்களிடம் சந்தைப்படுத்தல் சந்தை பகுப்பாய்வு மற்றும் RD இருக்கும் பின்னர் எங்களுக்கு ஒரே நேரத்தில் தயாரிப்பு குறைப்பு செயல்முறை வடிவமைப்பு இருக்கும் பின்னர் எங்களுக்கு உற்பத்தி இருக்கும் பின்னர் எங்களுக்கு ஒரு பயனர் இருப்பார் எனவே இங்கே எங்களிடம் ஒரு பெரிய தொகுதி இருக்கும் அது தரவுத்தளத்தைப் பற்றி பேசுகிறது அதில் நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடியது உங்களிடம் செயல்முறை திட்டம் இருக்கும் உங்களிடம் பகுப்பாய்வு இருக்கும் உங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் இன்று மக்கள் எதிர்பார்ப்பது தயாரிப்பின் நம்பகத்தன்மை மற்றும் மீண்டும் மறுசெயற்திறன் ஆகும் தயாரிப்பு நீண்ட காலத்திற்குப் பிறகு அதே பணியைச் செய்ய வேண்டும் எனவே நம்பகத்தன்மை மிகவும் முக்கியமானது பின்னர் செலவு இருக்கும் அசம்பிளியில் இன்று பணிச்சூழலியல் மற்றும் சோதனைக்கு தயாரிப்பு வளர்ச்சி இருக்கும்போது நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே கருத்தியல் கட்டத்திலேயே கொடுக்கப்பட்ட உள்ளீடுகள் இவை அதை உருவாக்கத் தொடங்குகிறோம் எனவே இது தொடர்ச்சியான அணுகுமுறையை விட ஒருங்கியல் பொறியியல் அணுகுமுறையாகும் இது தொடர்ச்சியான மாதிரிக்கு எதிராக ஒரே நேரத்தில் சாய்வு ஒருங்கிணைந்த தயாரிப்பு மேம்பாட்டு மாதிரி என அழைக்கப்படுகிறது எனவே இந்த மாதிரி தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சி நேரத்தைக் குறைப்பதை நோக்கி வேகமாக நகர்கிறது திரையின் நேரம் 1459 இல் பார்க்கவும் எனவே ஒருங்கியல் பொறியியல் தரத்தை மேம்படுத்துகிறது செலவை குறைக்கிறது சுழற்சியின் நேரம் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது மற்றும் உற்பத்தித்திறனையும் செயல்திறனையும் உயர்த்துகிறது ஒருங்கியல் பொறியியல் அல்லது ஒரே நேரத்தில் தயாரிப்பு மேம்பாட்டு அணுகுமுறையைப் பின்பற்றுவதன் முக்கிய நன்மை இதுவாகும் ஒருங்கிணைந்த தயாரிப்பு மேம்பாட்டு சூழலில் ஒருங்கியல் பொறியியல் செயல்படுத்தப்படலாம் இதில் சாத்தியமான தொழில்நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சியுடன் கருத்து வளர்ச்சி ஒரே நேரத்தில் தொடர்கிறது நாங்கள் ஒரு தொழில்நுட்பத்தைப் பற்றி பேசுவதில்லை முந்தைய சந்தர்ப்பத்தில் சந்தை ஆராய்ச்சி செய்யப்பட்டது இது தேவை என்று அவர்கள் கண்டுபிடித்தனர் அவர்கள் அதை வடிவமைப்பு துறைக்கு கொடுத்தனர் சந்தை என்ன கொடுத்தாலும் வடிவமைப்புத் துறை புரிந்துகொண்டது மாற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளதா அல்லது அங்கு உற்பத்தியில் சிரமம் உள்ளதா என்று உற்பத்தித் துறையிடம் கூட பேசாமல் பின்னர் அவர்கள் அதைச் செய்யத் தொடங்கினர் எனவே அவர்கள் சுயாதீனமான முடிவுகளை எடுக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஒரே நேரத்தில் செய்யும்போது இந்த மேல் மற்றும் கீழ் நேர இயக்கம் மற்றும் திருத்தங்களை ஒரு பெரிய வழியில் குறைக்க முடியும் தகவல் மற்றும் தொழில்நுட்பம் கிடைக்கும்போது முடிக்கக்கூடிய உற்பத்தியின் பொறியியல் கூறுகளை பொறியாளர்கள் வடிவமைக்கிறார்கள் எனவே தகவல் மற்றும் தொழில்நுட்பம் கிடைக்கும்போதும் அதைச் செய்யத் தொடங்கும்போதும் முடிக்கக்கூடிய தயாரிப்புகளின் கூறுகளை பொறியாளர்கள் வடிவமைக்கிறார்கள் மேலும் நீங்கள் ஒரே நேரத்தில் இதைச் செய்யும்போது ஒரு தரவுத்தளம் இருந்தால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் புதிதாக தயாரிப்பைத் தொடங்க வேண்டியதில்லை ஏற்கனவே இருக்கும் சில மாதிரிகள் உங்களுக்குக் கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரிகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் எவ்வாறு மாற்றலாம் என்பதைப் பாருங்கள் வாடிக்கையாளர் தேவைகளைப் பூர்த்தி செய்ய அந்த மாதிரிகள் உள்ளன எனவே நாங்கள் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த தயாரிப்பு மேம்பாட்டைச் செய்யும்போது அதுவும் சாத்தியமாகும் புதிய பயன்பாட்டிற்கு பொருந்தக்கூடிய முந்தைய வடிவமைப்பு பொறியியல் நேரத்தைக் குறைத்து மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது அல்லது மாற்றியமைக்கப்படுகிறது திரையின் நேரம் 1658 இல் பார்க்கவும் பொறியியல் வடிவமைப்பு செயல்பாட்டில் உருவகப்படுத்துதல் மற்றும் முன்மாதிரி ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன வடிவமைப்பு பணிகள் முன்னேறும்போது உற்பத்தி செயல்முறையில் வளர்ச்சி தொடங்குகிறது வடிவமைப்பு முயற்சிகளில் பங்கேற்கும் அனைத்து உற்பத்தி செயல்பாட்டு பகுதிகளும் குறுக்கு செயல்பாட்டு குழுக்களும் உருவாக்கப்பட வேண்டும் எனவே தயாரிப்பு வளர்ச்சியில் ஆரோக்கியமான சூழலைக் கொண்டுவர இது முயற்சிக்கும் திரையின் நேரம் 1723 இல் பார்க்கவும் எனவே பொதுவான தயாரிப்பு மேம்பாட்டு செயல்முறை தேவைகள் அங்கீகாரத்துடன் தொடங்கி ஒரு பொதுவான தயாரிப்பு மேம்பாட்டு செயல்முறையை உருவாக்க முடியும் மற்றும் முடிக்கப்பட்ட பகுதியின் சந்தைப்படுத்துதலுடன் முடிவடையும் எனவே இது தேவை பகுப்பாய்விலிருந்து தொடங்கி உற்பத்தியின் சந்தை விற்பனையில் முடிகிறது திரையின் நேரம் 1751 இல் பார்க்கவும் எனவேநாம் ஒரு திட்ட வரைபடத்தில் விளக்க இதை உருவாக்குகிறோம் அங்கீகாரத்தேவை பின்னர் வடிவமைப்பு விவரக்குறிப்புக்கு செல்கிறோம் பின்னர் கருத்தியல் வடிவமைப்பிற்கு செல்கிறோம் பின்னர் ங்கள் விரிவான வடிவமைப்பிற்கு செல்கிறோம் நாங்கள் உற்பத்திக்கு செல்கிறோம் பின்னர் சந்தைப்படுத்துதலுக்கு செல்கிறோம் ஒரு தயாரிப்பை உருவாக்க நான் முதலில் வாடிக்கையாளரைக் கண்டுபிடித்து வாடிக்கையாளர் என்ன விரும்புகிறார் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் பால் பாயிண்ட் பேனாவையும்செருப்பையும் எடுத்துக்காட்டுகளாக கொடுத்தேன் எனவே இவை அங்கீகாரத்தேவை மற்றும் பல முறை உச்சரிக்கப்படும் மற்றும் அமைதியான தேவைகள் அல்லது உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பு என்று அழைக்கப்படும் ஒன்று இருக்கலாம் ஆனால் அது உச்சரிக்கப்படாது எனவே அங்கீகார தேவையிலிருந்து நீங்கள் வடிவமைப்பு விவரக்குறிப்பை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் இது வடிவமைப்பு விவரக்குறிப்புகள் எனப்படும் பொறியியல் தேவைகளாக மாற்ற வேண்டும் பின்னர் வடிவமைப்பு விவரக்குறிப்புகளை அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் கருத்தியல் வடிவமைப்பைச் செய்யத் தொடங்குகிறீர்கள் பின்னர் விரிவான வடிவமைப்பு வெளியிடப்பட்டதும் விரிவான வடிவமைப்பில் வேலை செய்யத் தொடங்குவீர்கள் நீங்கள் திரும்பிச் சென்று முன்னும் பின்னுமாக மீண்டும் செயல்படத் தொடங்குவது மிகவும் கடினம் எனவே விரிவான வடிவமைப்பு வெளியானதும் உடனடியாக உற்பத்தி குழு பொறுப்பேற்கிறது உற்பத்தி குழு உற்பத்தி செய்து கொடுக்கிறது அங்கு சந்தைப்படுத்தல் குழு தயாரிப்பு மற்றும் முழுமையான சுழற்சியை முடித்து விற்பனை செய்து நிறுவனத்திற்கு லாபம் ஈட்டுகிறது திரையின் நேரம் 2019 இல் பார்க்கவும் அங்கீகாரத்தேவை இந்த கட்டத்தின் குறிக்கோள் சாத்தியமான வாய்ப்பைக் கண்டறிய ஒரு அணுவில் வாடிக்கையாளர் தேவைகளை ஆராய்வது மிகக் குறைந்த செலவில் கூட நீங்கள் புதுமையான தயாரிப்புகளை உருவாக்கலாம் மற்றும் இந்த புதுமையான தயாரிப்புகள் மிகப்பெரிய சந்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் இது ஒரு சீர்குலைக்கும் தொழில்நுட்பமாக கூட இருக்கலாம் எடுத்துக்காட்டாக டிஜிட்டல் மயமாக்கல் நடைமுறைக்கு வந்த பிறகு சுருளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தூக்கி எறியப்பட்டன நீங்கள் மிகவும் தீவிரமான புகைப்படக்காரராக இருந்தாலும் இன்று யாரும் புகைப்படத்தைப் பயன்படுத்துவதில்லை நீங்கள் இன்று புகைப்படப் படங்களை எடுக்கவில்லை இது அனைத்தும் டிஜிட்டல் முறையில் செய்யப்படுகிறது அதை டிஜிட்டல் முறையில் செய்யும்போது சாத்தியமான பயனர்களைப் பார்க்கிறோம் மேலும் ஒரு புதிய தயாரிப்பை உருவாக்கும் வாய்ப்பைப் பார்க்கிறோம் எனவே தகவல்களைப் பெறுவதும் பயன்படுத்துவதும் இந்த கட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது மேலும் சந்தை ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதன் மூலமும் ஆய்வின் கீழ் உள்ள தேவை தொடர்பான கிடைக்கக்கூடிய வெளிப்புறத் தரவைப் பயன்படுத்துவதன் மூலமும் ஒத்த தேவைகளுக்கு நுகர்வோர் நடத்தை மூலமாகவும் இதைச் செய்ய முடியும் தயவுசெய்து மாற்றார் உணர்வு அறிதலை செய்யுங்கள் என்று சொல்ல முயற்சிக்கிறோம் ஒரு தயாரிப்பு தேவை என்று நீங்கள் உணரும்போது தயவுசெய்து ஒரு வாடிக்கையாளரின் காலணியைப் பெறுங்கள் வாடிக்கையாளர்களின் பார்வையில் இருந்து சிக்கலைப் பார்க்கத் தொடங்கி உங்கள் தயாரிப்பை உருவாக்கத் தொடங்குங்கள் அல்லது உங்கள் தேவைகளுக்கு அறிக்கைகள் தேவை எடுத்துக்காட்டாக பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகளுக்கு சாக்லேட்டுகளை உருவாக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு குழந்தையிடம் சென்று குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளும் எல்லா சாக்லேட்டுகளையும் பாருங்கள் இது வெண்ணிலா சுவையில் இருக்க வேண்டுமா அது கோகோ சுவையில் இருக்க வேண்டுமா அது கொட்டைகள் கலந்ததாக இருக்க வேண்டுமா என்று பாருங்கள் எனவே நீங்கள் ஒரு சிக்கலான அறிக்கையாகப் பார்க்கிறீர்கள் வாடிக்கையாளரின் பார்வையில் பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு வாடிக்கையாளராகி நிலைமையைப் பாருங்கள் சுற்றியுள்ள மற்ற போட்டி தயாரிப்புகளைப் பாருங்கள் பின்னர் நீங்கள் சந்தையில் செழித்து வளரக்கூடிய புதிய சிந்தனைகளை நீங்கள் செய்ய முடியும் எனவே இது அங்கீகாரத்தேவை ஆகும் பல முறை தயாரிப்புகளை உருவாக்குவோம் அந்த தயாரிப்புகள் கூட சரியாக இருப்பதில்லை எனவே அங்கீகாரம் தேவை சுவாரஸ்யமாக சந்தையில் புனலில் இருந்து நான் கண்டுபிடித்தேன் என்று நான் உங்களுக்குச் சொல்வேன் இது சந்தையில் ஒரு புனல் பொதுவாக நாங்கள் வைத்திருந்தோம் இது ஒரு புனல் அல்ல இது ஒரு வடிகட்டி மன்னிக்கவும் இது சந்தையில் கிடைக்கும் ஒரு வடிகட்டி எனவே இது எண்ணெயில் உள்ள தூசுகளை மற்றும் பிற விஷயங்கள் அகற்ற பயன்படுகிறது இது ஒரு தயாரிப்பு எனவே நீங்கள் இங்கே எண்ணெயை ஊற்றத் தொடங்கும் போதுஅது வடிகட்டப்பட்டு பின்னர் ஒரு கொள்கலனில் வைக்கவும் மேலும் பொதுவாக நாம் செய்வது ஒரு கொள்கலனில் மீண்டும் ஒரு புனலை வைப்போம் இதனால் நாங்கள் வெளியில் எண்ணெய் கொட்டாமல் பார்த்துக் கொள்கிறோம் இது ஒரு பகுதி இது இரண்டாவது பகுதி இன்று சந்தையில் இருந்து நான் பார்த்ததுஇந்த இரண்டையும் ஒருங்கிணைத்துள்ள ஒரு தயாரிப்பு உள்ளது ஒரு வடிகட்டியுடன் நீங்கள் ஒரு புனலை இணைத்துள்ளீர்கள் எனவே இது ஒரு வடிகட்டி இது புனல் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் சரியாக கொள்கலனில் ஊற்றலாம் முன்னதாக நாங்கள் புனல்களைத் தேடிக்கொண்டிருந்தோம் இப்போது புனல் என்பது வடிகட்டியின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் எனவே அவர்கள் உருவாக்கிய இந்த தயாரிப்பிற்கு சந்தை தேவை இருப்பதாக யாரோ கண்டுபிடித்தார்கள் இந்த தயாரிப்பு மிகவும் வெற்றிகரமாக நகர்கிறது எனவே நீங்கள் ஒரு வாய்ப்பைக் கண்டுபிடித்து அதைச் செய்யத் தொடங்க வேண்டும் அடுத்து வடிவமைப்பு விவரக்குறிப்புகளை நிறுவுதல் வாடிக்கையாளரிடமிருந்து தயாரிப்பு முடிந்தவரை வசதியாக வேலை செய்ய வேண்டும் என்று நான் கூறுவேன் எனவே இந்த வசதியானது ஒரு பொறியியல் விவரக்குறிப்பாக மாற்றப்பட வேண்டும் இதுதான் வடிவமைப்பு விவரக்குறிப்பை நிறுவுவதை நாங்கள் செய்யத் தொடங்குகிறோம் ஒரு தேவையை உணர்ந்தவுடன் நாம் ஒரு கொள்கலனில் எண்ணெயை ஊற்ற வேண்டும் அடுத்த கட்டமாக இந்த தேவைகளை ஒரு தொழில்நுட்ப விதிமுறைகள் மற்றும் விவரக்குறிப்புகளாக விளக்குவது ஆய்வின் கீழ் உற்பத்தியின் விரும்பிய செயல்பாட்டு பண்புகளை விவரிக்கும் திறன் கொண்டது திரையின் நேரம் 2452 இல் பார்க்கவும் மூன்றாவது நீங்கள் கருத்தியல் வடிவமைப்புகளை உருவாக்கத் தொடங்குவீர்கள் பல மாற்று வடிவமைப்புகள் இன்று காகிதத்தில் அல்லது மெய்நிகர் பயன்முறையில் உருவாக்கப்படும் நாங்கள் பல கருத்துக்களை உருவாக்குகிறோம் எனவே இந்த கருத்துக்கள் நீங்கள் எதை வைத்திருந்தாலும் வடிவமைப்பு தேவைகளின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றன அது எவ்வாறு வந்தது வாடிக்கையாளரிடமிருந்து அறிக்கைகள் தேவை எனவே பல வடிவமைப்பு மாற்றுகள் அவற்றின் செயல்பாட்டு திறன் மற்றும் செலவு செயல்திறனுக்காக உருவாக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படுகின்றன இலவச கை வரைவு மூலம் நீங்கள் இதைச் செய்யலாம் அல்லது டிஜிட்டல் படிவத்தால் செய்ய முடியும் இன்று மக்கள் டிஜிட்டல் படிவத்தை பெரிய அளவில் பயன்படுத்தத் தொடங்கினர் ஏனெனில் இது அடிப்படை மாதிரியில் திருத்துவதற்கான சுதந்திரத்தை உங்களுக்கு வழங்குகிறது வடிவமைப்பு விவரக்குறிப்புகளை பூர்த்தி செய்யும் தீர்வுகள் மற்றும் கருத்துக்கள் யோசனை வடிவத்தில் உருவாக்கப்படுகின்றன மற்றும் அவை மாற்று வழிகள் ஆகும் ஒரு மாற்று பற்றிய விரிவான பகுப்பாய்வு இல்லாமல் பல வடிவமைப்பு மாற்றுகள் உருவாக்கப்படுகின்றன எனவே நாங்கள் பரிமாணங்களைப் பற்றி பேசுவதில்லை பொருளைப் பற்றி நாங்கள் பேசுவதில்லை கருத்துகளின் வடிவத்தைப் பற்றி மட்டுமே பேசுகிறோம் அவை எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் இந்த கட்டத்தின் முடிவில் மேலும் மேம்பாடு மற்றும் பகுப்பாய்விற்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனவே இங்கே நாம் அனைத்து செயல்பாடுகளையும் வைக்கிறோம் இது ஒரே அளவு அல்ல நாங்கள் எல்லா செயல்பாடுகளையும் வைக்கிறோம் பின்னர் இந்த வடிவமைப்பை தேர்வு செய்ய முயற்சிக்கிறோம் பின்னர் நீங்கள் உறைந்த எதையும் கருத்தியல் வடிவமைப்பின் அடிப்படையில் நாங்கள் விரிவான வடிவமைப்பில் வேலை செய்யத் தொடங்குகிறோம் திரையின் நேரம் 2623 இல் பார்க்கவும் எனவே ஒரு புனல் இருப்பதாக நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் விரிவான வடிவமைப்பில் நீங்கள் கொடுக்கத் தொடங்கும் புனலின் அளவு என்னவாக இருக்க வேண்டும் இந்த கட்டத்தில் விவரக்குறிப்பு சுத்திகரிக்கப்பட்டு வர்த்தக பரிமாற்றங்கள் செய்யப்படுகின்றன எனவே இங்கே நாம் முன்னும் பின்னுமாக கருத்துரு வடிவமைப்பைக் கொண்டு செல்கிறோம் இது நமக்கு சாத்தியமில்லை என்று காணலாம் எனவே பின்னர் அவை கருத்தியல் வடிவமைப்பை மாற்றுகின்றன பின்னர் அது விரிவான வடிவமைப்பை மீண்டும் தருகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்து துல்லியமான விவரக்குறிப்பின் படி இறுதி செய்யப்படுகிறது ஒரு இறுதி செலவு பகுப்பாய்வு செய்யப்படுகிறது மற்றும் முன்மாதிரி மாதிரி வளர்ச்சி செயல்முறையின் இறுதி கட்டமாக தயாரிக்கப்படுகிறது எனவே நீங்கள் முன்மாதிரிகளை உருவாக்குகிறீர்கள் அதை வாடிக்கையாளர்களுக்குக் காண்பிப்பீர்கள் தேவையானதை வடிவ அளவுகளை சரிசெய்கிறீர்கள் முன்னும் பின்னுமாக மறு செய்கைகளைச் செய்கிறீர்கள் விரிவான வடிவமைப்பை மாற்றிக் கொண்டே இருப்பீர்கள் பின்னர் விரிவான வடிவமைப்பு முடிந்ததும் பொறியியல் வெளியீடுகள் முடிந்ததும் உற்பத்தி கிடைக்கும் எனவே அது உற்பத்தியில் இறங்கும்போது நாம் இயந்திர கருவிகளைத் தேடுகிறோம் கருவி பிடிப்பான் மற்றும் பொருத்துதல்களைத் தேடுகிறோம் பொருள் மற்றும் பிற விஷயங்களைத் தேடுகிறோம் விவரக்குறிப்பின் படி பகுதியை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட உற்பத்தி செயல்முறை குறிப்பிடப்பட்ட தேவைகள் இந்த கட்டத்தில் அடையாளம் காணப்படுகின்றன உற்பத்தி வரிசை மற்றும் உற்பத்தி செலவுகள் மதிப்பீடு செய்யப்படுகின்றன திரையின் நேரம் 2745 இல் பார்க்கவும் சந்தைப்படுத்தல் பொதுவான தயாரிப்பு மேம்பாட்டு செயல்முறையின் கடைசி கட்டமாகும் இலக்கு சந்தைகளுக்கு தயாரிப்பு மேம்பாடு மற்றும் விநியோகம் இந்த கட்டத்தில் நிகழ்கிறது தயாரிப்புகள் பாதுகாப்பாக வழங்கப்படுவதை உறுதிசெய்ய சேமிப்பக தேவைகளை பொதிதல் மற்றும் சேமித்தல் மேம்பாட்டுக் குழுவால் கவனிக்க வேண்டும் எனவே இன்று நாம் இந்த ஆன்லைன் வாங்குதல்களை பல முறை செய்யும்போது தயாரிப்பு எங்களிடம் வரும்போது அது சேதமடைகிறது எனவே இப்போது நிறுவனங்கள் சரியான பொதிதல் செய்வதில் நிறைய முயற்சிகளைச் செய்யத் தொடங்கியுள்ளன இது எந்தவொரு சேதமும் இல்லாமல் வாடிக்கையாளரை அடைகிறது நீங்கள் ஒரு அற்புதமான பகுதியை உருவாக்குகிறீர்கள் ஆனால் அந்த பகுதியை வாடிக்கையாளருக்கு பாதுகாப்பான வடிவத்தில் வழங்க முடியாவிட்டால் அது பயனில்லை எனவே இன்று பொதிதல் மற்றும் சேமித்தல் ஆகியவை ஒருங்கியல் பொறியியலில் உரையாற்றப்படுகின்றன மேலும் இது வடிவமைப்பு கட்டத்திலிருந்தே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது உதாரணமாக நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்க முயற்சித்தால்ஒரு திடமான தொகுதியின் திட்டம் பின்னர் நீங்கள் பொதிந்து அனுப்ப விரும்புகிறீர்கள் அது கூர்மையான விளிம்புகளைக் கொண்டிருந்தால் அது குத்தப் போகிறது அது தொகுப்பு பொருளைக் கிழிக்கப் போகிறது எனவே வடிவமைப்பு கட்டத்திலேயே நீங்கள் மீண்டும் வேலை செய்கிறீர்கள் பின்வருவதை அகற்றத் தொடங்குதல் தொடர்பான விவாதம் அனைத்து கட்டத்திலும் நடைபெறுகிறது திரையின் நேரம் 2900 இல் பார்க்கவும் அங்கீகாரத்தேவை தயாரிப்பு மேம்பாடு அடையாளத் தேவையுடன் தொடங்குகிறது ஏற்கனவே உள்ள அல்லது ஒரே மாதிரியான தேவைக்கான தீர்வுக்கான யோசனையின் அடிப்படையில் அல்லது ஒரு தயாரிப்பு செயல்முறைக்கான ஒரு யோசனையிலிருந்து வடிவமைப்பு செயல்முறையை அடையாளம் காண முடியும் அதற்காக ஒரு தேவையை உருவாக்க முடியும் என்று கருதப்படுகிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கினேன் பின்னர் தேவைப்படும் தயாரிப்பு யோசனை நம்பிக்கைக்குரியதாக இருக்க வேண்டும் இது இங்கே இருக்கக்கூடாது ஒரு தயாரிப்பிற்கு நான் நிச்சயமாக ஒரு வாடிக்கையாளரைப் பெறுவேன் அது அப்படி நடக்காது உங்களிடம் ஒரு வாடிக்கையாளர் இருந்தால் உங்கள் தயாரிப்பு விற்கப்படுகிறது எனவே தேவைப்படும் தயாரிப்பு யோசனை தற்போதைய சந்தை நிலைமை கிடைக்கும் தொழில்நுட்பம் நிறுவனத்தின் தேவைகள் மற்றும் பொருளாதாரக் கண்ணோட்டங்களைக் கொடுக்கும் தயாரிப்பு மேம்பாட்டு செயல்முறையைத் தொடங்குவதற்கு முன் தேவைகளை கவனமாகவும் தெளிவாகவும் பகுப்பாய்வு செய்வது முக்கியம் திரையின் நேரம் 3000 இல் பார்க்கவும் தேவைகள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதை நோக்கமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் பட்டியலிடப்பட்ட தேவைகள் வகுக்கப்படலாம் இது அடுத்த கட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்து வழிகாட்டும் தேவையைக் கண்டறிதல் மற்றும் பகுப்பாய்வு செய்வது கீழே உள்ள படத்தில் விளக்கப்பட்டுள்ளபடி முறையாக செய்யப்படலாம் திரையின் நேரம் 3022 இல் பார்க்கவும் எனவே நீங்கள் தகவல்களைப் பெறுவதை காணலாம் தகவல் தகவல் பகுப்பாய்வு தேவை பகுப்பாய்வு மேட்ரிக்ஸ் பகுப்பாய்வு அளவுரு பகுப்பாய்வு ஆகியவற்றைப் பெறுதல் தகவல் பகுப்பாய்வில் இந்த எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம் பின்னர் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் எங்களுக்கு சிக்கல் அறிக்கை செய்கிறோம் இந்த விஷயங்கள் அனைத்தும் உள்ளன முன்பு நாம் பேசுவது தேவை மட்டுமே இப்போது தேவை என்பது கலை நிலை செய்யப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் கலை நிலை பற்றி பேசும்போது இருக்கும் பிற தயாரிப்புகள் என்ன அவற்றிலிருந்து எங்கள் தயாரிப்பு எவ்வாறு வித்தியாசமாக இருக்க வேண்டும் தகவல் பகுப்பாய்வு எனவே இந்த தேவை பகுப்பாய்வு பின்னர் மேட்ரிக்ஸ் பகுப்பாய்வு பின்னர் அளவுரு பகுப்பாய்வு அளவுரு பகுப்பாய்வு இந்த விஷயங்கள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் எனவே இங்கே செய்யப்படுவது தகவல் பகுப்பாய்வு ஆகும் இன்று செயற்கை நுண்ணறிவு இதற்கு முழுமையாய் பயன்படுத்தப்படுகிறது மக்கள் செயற்கை நுண்ணறிவை தகவல் பகுப்பாய்வில் ஒருங்கிணைக்கத் தொடங்கியுள்ளனர் இது தேவை பகுப்பாய்வு மற்றும் மேட்ரிக்ஸ் பகுப்பாய்வுக்கானது தகவல் பகுப்பாய்விலிருந்து தற்போதுள்ள தயாரிப்புகளில் வாழ்நாள் என்ன மற்ற நிறுவனங்கள் தொடங்கவிருக்கும் எதிர்கால தயாரிப்பு என்ன நாம் எங்கு தொடங்கலாம் நாம் எவ்வாறு கலக்கப் போகிறோம் மற்றும் பிற விசயங்களை தெரிந்து கொள்கிறோம் சில 10 தேவைகள் வெளிவருவதைக் கண்டுபிடிப்போம் இப்போது அனைத்து 10 தேவைகளுக்கும் முக்கியத்துவத்திற்கேற்ப வரிசைப்படுத்தப்பட்ட வேண்டும் இறுதியாக நமக்கு கிடைப்பது ஒரு சிக்கல் அறிக்கையாகும் ஏனெனில் இந்த வரிசைப்படுத்துதல் குறிப்பிடத்தக்க அளவுருக்கள் குறிப்பிடத்தக்க மற்றும் குறிப்பிடத்தக்கவை அல்லாதவற்றை தருகிறது எனவே விரும்பத்தக்கது இருந்தால் சரி ஆனால் இன்றியமையாதது அவசியம் இருக்க வேண்டும் எனவே இப்போது நாங்கள் முக்கியத்துவத்துக்கு ஏற்ப வரிசைப்படுத்தலை செய்கிறோம் அதன் அடிப்படையில் சிக்கல் அறிக்கையை அடையாளம் காண முயற்சிக்கிறோம் திரையின் நேரம் 3242 இல் பார்க்கவும் எனவே தகவல்களை நேர்காணல்களை நடத்துவதன் மூலமாகவும் தற்போதுள்ள தரவுச் சந்தை கணக்கெடுப்பைப் பார்க்கவும் மக்களைச் சந்திக்கவும் நிபுணர்களைச் சந்திக்கவும் நிபுணர்களுடன் பேசவும் நிபுணர்களைக் காணவும் ஆகியவற்றின் மூலம் பெற்று பின்னர் ஒரு தயாரிப்பை உருவாக்க முடியும் எனவே இவை வெவ்வேறு வழிகள் எனவே ஒரு தேவை அல்லது சந்தை வாய்ப்பை அங்கீகரிக்க பல்வேறு வகையான தகவல்கள் தேவைப்படும் வெளியிடப்பட்ட குறிப்பு புத்தகங்கள் கை புத்தகங்கள் மற்றும் உற்பத்தி பட்டியல்களிலிருந்து பெறப்பட்ட ஒத்த தயாரிப்புகள் பற்றிய தேவையான அனைத்து தகவல்களும் இந்த இவைகளில்அடங்கும் பதிவுசெய்யப்பட்ட வடிவமைப்பு வர்த்தக முத்திரைகள் காப்புரிமைகள் மற்றும் பதிப்புரிமை பற்றிய தகவல்களைப் பெறுவது அவசியம் ஒரு தரப்படுத்தல் முறை மூலம் போட்டி பகுப்பாய்வை நிறுவ இந்த தகவல் பகுப்பாய்வு செய்யப்படும் எனவே நாம் தேவை பகுப்பாய்வைச் செய்யும்போது கலையின் ஒரு நிலையாக தகவல்கள் பெறப்படுகின்றன எனவே ஆய்வறிக்கை மற்றும் சந்தைக் கணக்கெடுப்பு மற்றும் மக்களைச் சந்திப்பதில் இருந்து கலைஞரின் நிலை பெறப்படுகிறது எனவே இவைகள் அனைத்தையும் நாம் செய்கிறோம் திரையின் நேரம் 3345 இல் பார்க்கவும் நாங்கள் தரவைப் பெற தகவல் பகுப்பாய்வு செய்கிறோம் இப்போது இந்த வாங்கிய தரவு பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் எனவே இந்த கட்டத்தில் சேகரிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் முன்மொழியப்பட்ட தயாரிப்பு மற்றும் வாய்ப்பைப் பற்றி அதிக நுண்ணறிவைப் பெற பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் நோக்கியா இந்தியாவுக்கு வர முடிவு செய்தபோது உள்ள ஒரு நேரடி உதாரணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன் ஏனென்றால் இந்தியாவும் சீனாவும் பெரிய நிறுவனங்கள் மக்கள்தொகை மிக அதிகமாக இருக்கும் மிகப்பெரிய நாடுகள் அவர்கள் தங்கள் உற்பத்தியில் முன்னேற்றம் காண முடிந்தால் அவர்கள் ஒரு சிறந்ததை அடைய முடியும் விற்பனை மற்றும் அவற்றின் லாப அளவு அதிகமாக இருக்கும் அவர்கள் ஒரு கணக்கெடுப்பு செய்ய நாடு முழுவதும் சென்று தற்போதுள்ள மாடலுக்குத் தனிப்பயனாக்க வேண்டிய அனைத்து தேவைகளும் என்னவென்பதைப் பார்த்தார்கள் எனவே அவர்கள் ஒரு தேவை பகுப்பாய்வு செய்தார்கள் அவர்கள் தகவல்களையும் பெற்றுஅதனடிப்படையில் மூளைச்சலவை செய்தனர் எனவே தகவல் பகுப்பாய்வு அது போன்றது எனவே பகுப்பாய்வின் முடிவுகள் தேவைகள் பட்டியலில் தயாரிக்கப்படும் இது பயனர் தேவைகளை பூர்த்தி செய்ய என்ன வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதைக் குறிப்பிடுவதற்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு விரிவான அறிக்கையை குறிக்கிறது இந்த தகவல் பகுப்பாய்விற்கான மூன்று முக்கிய நுட்பங்கள் அளவுரு பகுப்பாய்வு தேவை பகுப்பாய்வு மற்றும் மேட்ரிக்ஸ் பகுப்பாய்வு ஆகும் இது ஒரு தயாரிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே சொல்லப்போகிறது அனைத்துமே வெவ்வேறு அம்சங்களாக எங்கள் தயாரிப்பில் இருக்க வேண்டும் அதாவது நாங்கள் ஒரு சிறந்த விற்பனையைப் பெற முடியும் திரையின் நேரம் 3528 இல் பார்க்கவும் எனவே அந்த மூன்றில் முதலில் நாம் செய்வது அளவுரு பகுப்பாய்வு ஆகும் அளவுரு பகுப்பாய்வு என்பது ஒரு மேசை ஆராய்ச்சியின் ஒரு வடிவமாகும் இதை சந்தைப்படுத்தல் மற்றும் பொறியியல் இரண்டிற்கும் ஒரு கருவியாகப் பயன்படுத்தப்படலாம் எனவே அளவுருவைச் செய்ய முயற்சித்தோம் எங்களிடம் உள்ளதை ஒரு சமன்பாடு வடிவத்தில் வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம் எனவே சமன்பாட்டில் அல்லது ஒரு செயல்பாட்டில் சில மாறிகள் நமக்குத் தெரியும் அந்த செயல்பாட்டை வைத்து பதிலைப் பெற்று அல்லது செயல்பாடுகளுக்கு இடையில் சில உறவுகளை வைத்திருக்க முயற்சி செய்யலாம் போட்டியுடன் தொடர்புடைய சந்தையில் தயாரிப்பு இடத்தை தீர்மானிப்பதன் மூலம் போட்டி பகுப்பாய்வு செய்ய இது பயன்படுகிறது மேலும் அளவுருக்களுக்கு இடையிலான கட்டமைப்பு மற்றும் ஒன்றோடொன்று தொடர்பான நுண்ணறிவைப் பெற அளவுரு பகுப்பாய்வு பயன்படுத்தப்படுகிறது இதைத்தான் நான் சொல்ல முயற்சித்தேன் பரிசீலனையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு பகுதிக்கான அளவுருக்களுக்கு இடையிலான உறவை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியமானது இதுபோன்ற அளவுருக்களை அவற்றுக்கிடையே ஒரு உறவு இருக்கிறதா என்று பார்க்க குறுக்கு வரைவு செய்வதன் மூலம் இது செய்யப்படுகிறது எனவே உங்களிடம் x x 1 x 2 x 3 x 4 போன்ற செயல்பாடுகள் இருந்தால் உங்களுக்கு y 1 என வெளியீடுகள் இருக்கும் எனவே இப்போது நீங்கள் x 1 x 2 x 3 x 4 மற்றும் y 1 இடையில் t 1 எனப்படும் ஒரு அளவுருவை வரையறுப்பதன் மூலம் ஒரு உறவை கொடுக்க முயற்சிக்கிறீர்கள் இது கணிதத்தால் நிறைந்துள்ளது ஆனால் நாம் சேகரிக்கும் எல்லா தரவையும் தர்க்கரீதியாக விளக்க வேண்டும் எனவே நான் கணிதத்தில் ஈடுபட மாட்டேன் என்று நீங்கள் கூற முடியாது 10 நபர்களுடன் பேசுவதன் மூலம் நீங்கள் ஒரு தரவைப் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு தரவைப் பெறுவது எப்போதுமே சமிக்ஞை மற்றும் சத்தம் எனப்படும் எனவே நீங்கள் எப்போதும் சத்தம் விகிதத்திற்கான சமிக்ஞையை கண்டுபிடிக்க வேண்டும் அது அகற்றப்பட வேண்டும் நீங்கள் அதை செய்ய வேண்டும் எனவே அதற்காக நாங்கள் எப்போதுமே சேகரிக்கப்பட்ட தரவுகளுக்குப் பின்னால் ஒரு கணிதத்தைச் செய்ய முயற்சிக்கிறோம் பின்னர் அதை ஒரு எளிய வடிவத்தில் வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம் இது பகுப்பாய்விற்குப் பயன்படுத்தப்படலாம் திரையின் நேரம் 3748 இல் பார்க்கவும் கீழே உள்ள படம் ஒரு அளவுரு வரைவின் உதாரணத்தைக் காட்டுகிறது B அளவுரு அதிகரிக்கும் போது அளவுரு A குறைகிறது என்பது புள்ளிவிவரத்திலிருந்து தெளிவாகிறது விரும்பத்தக்க அளவுருக்களை அடையாளம் காணவும் சில விரும்பப்படும் அளவுருக்களைப் பொறுத்து தயாரிப்புகளுக்கு இடையில் ஒப்பிடுவதற்கும் இத்தகைய இடங்கள் பயனுள்ளதாக இருக்கும் எனவே அடுத்த திரையில் அந்த படத்தைப் பார்ப்போம் திரையின் நேரம்3816 இல் பார்க்கவும் எனவே இது அளவுரு B ஆகும் இது A அளவுருவாகும் மேலும் நீங்கள் A அளவுருவை அதிகரிக்கத் தொடங்கும் போது B அளவுரு குறைவதை காணலாம் எனவே இது A மற்றும் B க்கு இடையிலான ஒரு தலைகீழ் உறவு நீங்கள் நேர்மறையாக இருக்க முடியும் இங்கே இது இரண்டு அளவுருக்களுக்கு இடையிலான உறவு மட்டுமே உங்களிடம் 10 அளவுருக்கள் இருந்தால் 10 D வரைபடத்தை வரைவது உங்களுக்கு மிகவும் கடினம் 3D வரை நீங்கள் எளிதாக செல்லலாம் 4D யும் இன்று மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் எனவே நீங்கள் அந்த எல்லாவற்றையும் ஒரு தரவுகளில் ஒரு வரைகலை வடிவத்தில் வைக்க விரும்பினால் சிக்கலைப் புரிந்துகொள்வது மற்றும் அளவுருக்களுக்கு இடையிலான உறவு மிகவும் எளிதானது மேலும் ஒரு உறவைப் பயன்படுத்தி எல்லா உறவையும் என்னால் வெளிப்படுத்த முடிந்தால் அது சிறந்தது எனவே அதுதான் அளவுரு பகுப்பாய்வு திரையின் நேரம் 3905 இல் பார்க்கவும் எனவே வாடிக்கையாளரின் உண்மையான தேவை வாடிக்கையாளரின் குரல் தேவை பகுப்பாய்வின் முக்கிய அக்கறையாகும் நாம் என்ன செய்கிறோம் என்பதற்கான அங்கீகாரம் தேவை சந்தை தேவைகள் தயாரிப்பு அறிக்கை கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் வாடிக்கையாளர்களின் வினாக்கள் ஆகியவற்றை நாம் செய்யத் தொடங்கும் எல்லாவற்றையும் விரிவாக ஆராய்வதன் மூலம் வாடிக்கையாளர் தேவைகள் நிறுவப்படுகின்றன பின்னர் சில பயனுள்ள பகுப்பாய்வுகளுடன் வருகிறோம் திரையின் நேரம் 3932 இல் பார்க்கவும் மேட்ரிக்ஸ் பகுப்பாய்வு செங்குத்து அச்சில் போட்டியாளர் ஒப்பிடக்கூடிய தயாரிப்பின் அனைத்து அம்சங்களுடனும் கிடைமட்ட அச்சில் மாதிரி வகைகளுடனும் வரையப்பட்டுள்ளது எனவே நீங்கள் இங்கே வைக்கவும் பின்னர் இங்கே வைக்கவும் இது போட்டியாளர் மற்றும் இது உங்கள் தயாரிப்பு பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படி சிறந்தவர் அல்லது உங்கள் முன்மொழியப்பட்ட தயாரிப்பு சிறந்தவை என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறீர்கள் எந்த மாதிரிகள் எந்த அம்சங்களை உள்ளடக்கியது என்பதைக் காட்ட மேட்ரிக்ஸ் பின்னர் முடிக்கப்படுகிறது இவை பின்னர் சுருக்கமாகக் கூறப்பட்டு மேட்ரிக்ஸின் வலது புறத்தில் வரைபடமாகக் குறிப்பிடப்படுகின்றன எனவே இங்கே எங்காவது நீங்கள் உறவைக் கொடுக்கிறீர்கள் இது ஒரு உறவு பின்னர் நீங்கள் கூடுதல் தகவல்களைப் பெற முயற்சிக்கிறீர்கள் திரையின் நேரம் 4024 இல் பார்க்கவும் எனவே இதுதான் மேட்ரிக்ஸ் பகுப்பாய்வு எனவே இவை அம்சங்கள் இவை தொகுதிகள் எனவே அம்சம் 1 தொகுதி 1 ஆகியவற்றிற்கு ஒரு உறவு உள்ளது அம்சம் 1 தொகுதி 2 ஆகியவற்றிற்கு ஒரு உறவு உள்ளது புரிந்துகொள்வதற்காக நீங்கள் இதை மாதிரிகள் அல்லது நிறுவனங்களாகவும் செய்யலாம் எனவே அம்சம் 3 மாடல் 2 இல் கூட தொகுதிகள் 2 இல்லை அம்சம் 3 உங்களிடம் எதுவும் இல்லை இந்த எல்லாவற்றையும் நான் தொகுக்கும்போது நான் இந்த உறவைச் செய்யும்போது இதைச் சொல்லலாம் அதற்கு ஒரு எண்ணைக் கொடுக்கத் தொடங்குங்கள் பின்னர் எங்களுக்குக் கிடைப்பது அதன் மதிப்பு முக்கியத்துவம் ஆகும் பின்னர் நாம் ஒரு எண்களை மாற்றும்போது இந்த எண்களை இங்கே சதவீதத்தின் அடிப்படையில் பெற முயற்சிக்கிறோம் எனவே Fn என்பது n th செயல்பாடாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி 1 மாதிரி 2 தொகுதி 3 தொகுதி 4 மற்றும் முதலியவற்றோடு அவற்றின் உறவு என்ன என்பதை செய்யலாம் எனவே இது ஒரு உறவு பகுப்பாய்வு ஆகும் திரையின் நேரம் 4122 இல் பார்க்கவும் தகவல் விளக்கம் எனவே ஒரு தயாரிப்பு மேம்பாடு அல்லது தயாரிப்பு வடிவமைப்பைச் செய்யத் தொடங்கும்போது விளக்கத் திறன் மிகவும் தேவைப்படுகிறது தகவல் விளக்கம் இந்த போக்கு ஏன் வருகிறது இந்த போக்கு நாம் எதைப் பெறுகிறோமோ அது தர்க்கரீதியானதா அல்லது பல முறை அவர்கள் தரவைக் நெருக்கமான கொத்துகளாக பிரிக்கிறோம் பதில் சில புள்ளிகள் இங்கே இருக்கும் சில புள்ளிகள் இங்கே இருக்கும் சில இங்கே இருக்கும் பின்பு தரவு விளக்கம்செய்யப்படுகிறது இது y ஆக இருக்கும் இது x ஆக இருக்கும் நீங்கள் இரண்டிற்கு இடையில் வரை கோடு வரையப்படுகிறது எனவே விரைவாக மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வட்டங்களை குறிக்கிறார்கள் சிறிய கொத்துகள் உருவாகின்றன இந்த கொத்துகள் ஒரு குழுக்கள் இங்கே ஒரு தரவு விளக்கம் நடக்கிறது மற்றும் பல புள்ளிகளை நீங்கள் காணலாம் இந்த புள்ளிகள் ஒரு சத்த புள்ளியாக இருக்கலாம் அல்லது இந்த புள்ளிகள் கற்பனையான புள்ளியாக இருக்கலாம் அதாவது நகல் புள்ளிகளைச் சொல்வது உதாரணமாக நான் 10 வயதில் இருக்கும் என் மகனிடம் சென்று தேநீர் சுவையை எண்களின் அடிப்படையில் கேட்டால் இது அவனுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் ஆனால் நான் அவனிடம் பூஸ்ட் அல்லது சேர்க்கப்பட்ட வேறு சில சேர்க்கைகளை கொடுப்பது பற்றி கேட்டால் அவனுக்கு அது எளிதாக இருக்கும் எனவே இந்த சுவை மற்றவைகளை விட மிகவும் சிறந்தது என்று சொல்வது அவனுக்கு எளிது எனவே நான் ஒரு தவறான நபரை எடுக்க முயற்சித்தால் அதாவது எனது ஸ்பெக்ட்ரமுக்கு யார் பொருந்தவில்லை என்று சொல்வது நான் ஒரு பொருந்தாத நபரை கொண்டிருந்தால் அவரிடமிருந்து நான் தரவை சேகரித்தால் அதை விளக்கத்தில் வைக்கவும் இந்த கொத்துக்கள் பகுப்பாய்வை நான் செய்தால்கருதப்படக்கூடாத அனைத்து இரைச்சல் தரவுகளையும் விரைவாக கண்டுபிடிக்க முடியும் எனவே தகவல் விளக்கம் ஒரு பெரிய திறமையாகும் மற்றும் அது மிகப்பெரியது இது மிகப்பெரிய அறிவியல் புரிதல் மற்றும் தொழில்நுட்ப விளக்கத்தை உள்ளடக்கியது எனவே நீங்கள் அனைத்தையும் கலக்க வேண்டும் எனவே தகவல் விளக்கம் இந்த கட்டத்தில் தகவல் விரிவான வடிவமைப்பு அல்லது வாடிக்கையாளர் சந்தை தேவைகளின் விரிவான பட்டியலாக மாற்றப்பட்டுள்ளது அவை தயாரிப்பு மூலம் திருப்தி அடைய வேண்டும் அதாவது சேகரிக்கப்பட்ட தகவல்கள் வாடிக்கையாளர் அல்லது சந்தை தேவைகளுக்கு விளக்கப்படுகிறது தயாரிப்பு விவரக்குறிப்புகளின் பட்டியல் இங்கிருந்து தயாரிக்கப்படுகிறது இது தயாரிப்பு மேம்பாட்டு செயல்முறைக்கு வழிகாட்டுகிறது இந்த பட்டியல் உறுதியான உருப்படி அல்ல என்றாலும் எப்போது தேவைப்படுமோ அதை மாற்றி செப்பனிட முடியும் வாடிக்கையாளர் தேவையை மீறாமல் இருக்க விவரக்குறிப்பின் அடிப்படை கட்டமைப்பை பராமரிப்பது முக்கியம் திரையின் நேரம் 4407 இல் பார்க்கவும் எனவே எங்களுக்கு முன்னுரிமை தேவை முன்னுரிமை என்பது வாடிக்கையாளர் சந்தை தேவை முன்னர் குறிப்பிட்டிருந்த படிநிலைகளில் மறுசீரமைக்கப்பட வேண்டும் இது உயர் மட்டத்தில் மிகவும் பொதுவான தேவையிலிருந்து தொடங்கி முதன்மைத் தேவைகள் என்று அழைக்கப்படும் வரை அது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைக்குச் சென்று கொண்டே இருக்கும் தேவை வரிசைமுறை பல நிலைகளைக் கொண்டிருக்கலாம் இங்குள்ள முக்கிய அம்சம் பொதுத் தேவையுடன் தொடங்குவது மற்றும் விவரம் தேவையை நோக்கி முன்னேறுவது தேவைகளின் வரிசைமுறை தேவையின் எந்த முக்கியத்துவத்தையும் தெரிவிக்கவில்லை எனவே இந்த தேவைகள் தேவையின் பொறியியல் மதிப்பீடு அல்லது வாடிக்கையாளர் கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிறுவப்பட வேண்டும் எனவே இந்த இரண்டும் வரவிருக்கும் வழியில் முக்கியமானவை திரையின் நேரம் 4504 இல் பார்க்கவும் எனவே முன்னுரிமை தேவை தேவைக்கு முக்கியத்துவம் அளிப்பது ஒரு வர்த்தக பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பு வளங்களை பின்னர் வடிவமைப்பு செயல்பாட்டில் ஒதுக்குவதில் முக்கியமானது தேவைகளின் முக்கியத்துவம் வழக்கமாக ஒரு சாதாரண அளவைப் பயன்படுத்தி வெளிப்படுத்தப்படுகிறது இதில் மிக முக்கியமான தேவை அளவின் உச்சியில் மற்றும் குறைந்தபட்ச தேவை அளவின் அடிப்பகுதியில் வைக்கப்படுகிறது நாம் முன்னுரிமையைச் செய்யத் தொடங்கும் திரையின் நேரம் 4534 இல் பார்க்கவும் பின்னர் சிக்கல் அறிக்கை வருகிறது இப்போது வாடிக்கையாளர் குரலில் இருந்து மட்டுமல்ல சிக்கல் அறிக்கையையும் நீங்கள் காண்கிறீர்கள் இது பல வரிசை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் தேவை அடையாளம் காணப்பட்டு அவற்றின் முக்கியத்துவம் நிறுவப்பட்ட பின்னர் சிக்கல் அறிக்கை குறிப்பிடப்படுகிறது சிக்கல் அறிக்கையை எழுதுவதும் மிகவும் கடினமான பணியாகும் இது ஒரு கணித சமன்பாடு அல்லது கணித சிக்கலை எழுதுவது போன்றதல்ல எனவே அது ஏன் நீங்கள் ஒரு சிக்கல் அறிக்கையை எழுதப் போகிறீர்கள் அதில் வரம்புகள் உள்ளன வரம்பற்ற கட்டுப்பாடுகள் உங்களிடம் இருக்கலாம் அதே பிரச்சினைக்கு பல தீர்வுகள் உள்ளன எல்லாவற்றையும் நான் சிந்திக்க வேண்டும் இறுதியாக நாங்கள் சிக்கல் அறிக்கையுடன் வருகிறோம் உதாரணமாக நான் குளிர்ச்சியாக உணர்ந்தால் அதன் தீர்வு சட்டைக்கு மேலே ஒரு மேலங்கியை அணிய வேண்டும் எனவே வாடிக்கையாளர் குளிர்ச்சியாக உணர்கிறார் என்று நீங்கள் எப்போதும் சொல்லலாம் நாங்கள் மாற்று வழிகளைத் தேட வேண்டும் இது செலவு குறைந்ததாகும் இது வெளிப்புற சூழலில் இருந்து அவரைப் பாதுகாக்கும் எனவே உங்கள் சிக்கல் அறிக்கை அப்படி எழுதப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக வாடிக்கையாளர் ஒரு குளிர் பொருளை விரும்புகிறார் என்று நீங்கள் கூறினால் எனவே வாடிக்கையாளர் தாகமாக இருக்கிறார் என்று நீங்கள் இப்போது சொல்ல வேண்டும் அவர் தனது தாகத்தை ஒரு திரவத்தால் தணிக்க வேண்டும் இது செலவு குறைந்த மற்றும் எந்தவொரு சுகாதார அபாயகரமான பிரச்சினையையும் தூண்டாது எனவே நீங்கள் அந்த அறிக்கையை மிகவும் பொதுவானதாகக் காண்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் மிகவும் பொதுவான சிக்கல் அறிக்கையை வைத்தால் மட்டுமே நீங்கள் பல யோசனைகளை உருவாக்க முடியும் எனவே சிக்கல் அறிக்கையை எழுதுவதில் சிக்கலான ஒரு பெரிய சவாலாகும் தேவைகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றின் முக்கியமானவை நிறுவப்பட்ட பிறகு உங்கள் பிரச்சினை அறிக்கை தயாரிக்கப்படுகிறது சிக்கல் அறிக்கை என்பது தயாரிப்பு அதன் தேவையை பூர்த்தி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதன் சுருக்கமாகும் இது ஒரு சுருக்கம் இது ஒரு சுருக்க சிந்தனை மனித உடலின் வெப்பநிலையை 27 டிகிரியில் பராமரிக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலம் நீங்கள் அதை அப்படியே நிலை நிறுத்த முடியாது அல்லது குளிர் உருப்படி அல்லது குளிர் பானம் நான் எதுவாக இருந்தாலும் அது மைனஸ் 2 டிகிரியாக இருக்க வேண்டும் அல்லது அது 12 டிகிரியாக இருக்கலாம் உங்களால் அதைக் குறிப்பிடவும் முடியாது நீங்கள் அதை முடிந்தவரை சுருக்கமாக வைத்திருக்க வேண்டும் இதனால் சுருக்கமான விஷயங்களைப் பார்ப்பதன் மூலம் பல கருத்துக்கள் உருவாகின்றன வடிவமைப்பு செயல்முறைக்கான பணி அறிக்கையாக இது கருதப்படும் என்பதால் அடுத்தடுத்த படிகளுக்கு இந்த படி மிகவும் முக்கியமானது எனவே சிக்கல் அறிக்கை உருவாக்கம் மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் திரும்பிச் சென்றால் இது ஒரு மிக முக்கியமான சுழற்சியாகும் இது நாம் கடந்து வந்த தேவையை அங்கீகரிப்பதாகும் எனவே நாங்கள் தகவல்களைப் பெற்றிருந்த தேவை அங்கீகாரம் பின்னர் தகவல் பகுப்பாய்வு தகவல் விளக்கம் முன்னுரிமை தேவை மற்றும் சிக்கல் அறிக்கை உருவாக்கம் எனவே நாம் இங்கே நிறுத்திக் கொண்டு அடுத்த வகுப்பில் தொடருவோம் நீங்கள் இந்த பாடத்திட்டத்தை அதிகம் அனுபவிக்கத் தொடங்குவீர்கள் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் மேலும் சில தயாரிப்புகளுக்கு சிறிய தேவை பகுப்பாய்வாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எது முக்கியமானது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இது முக்கியம் என்று நீங்கள் நினைத்த பத்து அடையாளங்களை காணுங்கள் பின் வாடிக்கையாளர்களுடன் பேசி அவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க முயற்சிக்கவும் பின்னர் ஒரு சிக்கலான அறிக்கையை வெளியிட முயற்சிக்கவும் இது எவ்வளவு சவாலானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் Glossary 1 3D முப்பரிமாணம் 2 ADDITIVE MANUFACTURING சேர்க்கை உற்பத்தி 3 ANALYSIS பகுப்பாய்வு 4 BRAINSTORMING மூளைச்சலவை 5 CAD கணினி உதவி வடிவமைப்பு 6 CONCURRENT ENGINEERING ஒருங்கியல் பொறியியல் 7 COPYRIGHTS காப்புரிமைகள் 8 CUSTOMIZATION -தனிப்பயனாக்கம் 9 DIRECT PROTOTYPING நேரடி முன்மாதிரி 10 DIRECT TOOLING நேரடி கருவி 11 FUNCTIONAL CHARACTERISTICS செயல்பாட்டு பண்புகளை 12 INDIRECT PROTOTYPING மறைமுக முன்மாதிரி 13 INDIRECT TOOLING மறைமுக கருவி 14 INTEGRATED PRODUCT ஒருங்கிணைந்த தயாரிப்பு 15 LIFE CYCLE TIME வாழ்க்கை சுழற்சி நேரம் 16 MOLD வார்ப்பு அச்சு 17 PARAMETERS அளவுருக்கள் 18 PATENTS பதிப்புரிமை 19 PRODUCT CHARACTERISTICS தயாரிப்பு பண்புகள் 20 PRODUCT DEVELOPMENT PROCESSES தயாரிப்பு மேம்பாட்டு செயல்முறைகள் 21 PROOF OF CONCEPT கருத்துக்கான ஆதாரம் 22 RAPID MANUFACTURING விரைவு உற்பத்தி 23 RAPID MANUFACTURINGR M விரைவு உற்பத்தி 24 RAPID PROTOTYPINGR P விரைவு முன்மாதிரி 25 RAPID TOOLING விரைவு கருவி 26 SEQUENTIAL PRODUCT DEVELOPMENT தொடர்ச்சியான தயாரிப்பு மேம்பாட்டு 27 TRADEMARKS வர்த்தக முத்திரைகள்